நாம் ஒரு எம்பெட்டெட் சிஸ்டத்தை உருவாக்கி செயல்படுத்தும் பொழுது அதற்கு தேவையான வெளியுலக தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் அதற்கென பலவிதமான சென்சார்கள் மற்றும் ஆக்ச்சுவேடர்களும் உள்ளன நமது சிஸ்டத்திற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய வோல்டேஜ் பெரும்பாலும் அனலாக் ஆக இருக்கும் இவை அரிதாகவே டிஜிட்டல் வோல்டேஜ் ஆக இருக்கும் நாம் ஆக்ச்சுவேடர்களை செயல்படுத்தும்போது அவற்றுக்கு இன்புட் ஆக அனலாக் கண்ட்ரோல் சிக்னல்களை கொடுக்க வேண்டும் மேற்கூறிய காரணங்களுக்காக மைக்ரோ கண்ட்ரோலர் உடன் தொடர்பு கொள்ள நமக்கு டிஜிட்டலில் இருந்து அனலாக் ஆக மாற்றும் கன்வெர்ட்டர் மற்றும் அனலாக் இல் இருந்து டிஜிட்டலாக மாற்றும் கன்வெர்ட்டர் தேவை இந்த பாடத்தின் தலைப்பு டிஜிட்டலில் இருந்து அனலாக் ஆக மாற்றுவது இதற்கான பல்வேறு வழிமுறைகளை இப்போது நாம் காண்போம் டிஜிட்டலில் இருந்து அனலாக் ஆக மாற்றும் அடிப்படைகளையும் மேலும் அவற்றை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதைப் பற்றியும் இந்த பாடத்தில் காண்போம் அனலாக் கருவிகளுடன் தொடர்பு கொள்ள தேவையான ஸ்கீமாட்டிக் டயக்ராம் இப்போது காண்போம் இதில் காணப்படும் மைக்ரோ கண்ட்ரோலர் இதன் பிராசசிங் யூனிட் எனப்படும் நாம் சென்சாரில் இருந்து இன்புட் ஆக பெறக்கூடிய பிசிகல் வேரியபில் வோல்டேஜ் ஆக மாற்றப்படுவதற்கு டிரான்ஸ்டியூசர் தேவைப்படுகிறது AD கன்வெர்ட்டர் இந்த வோல்டேஜ் ஐ டிஜிட்டல் இன்புட் ஆக மாற்றி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தருகிறது ஆக்ச்சுவேடர்களை செயல்படுத்தும்போது இந்த டிஜிட்டல் வெளியீடை DA கன்வெர்ட்டர் வோல்டேஜ் ஆக மாற்றித்தரும் இந்த அனலாக் வோல்டேஜ் ஆக்ச்சுவேட்டருக்கு இன்புட் ஆக செல்லும் இவையே எம்பெட்டெட் சிஸ்டத்தின் பேசிக் காம்போனன்ட் ஆகும் டிஜிட்டல் சிக்னலில் இருந்து அனலாக் சிக்னலாக மாற்றுவதற்கு கன்வெர்ட்டர் தேவைப்படுகிறது உதாரணமாக நாம் ஒரு 4 பிட் வேர்டை எடுத்துக்கொள்வோம் அதன் டெசிமல் ஈகுவளென்ட் D என்று குறிப்பிடுவோம் அதில் D0 D1 D2 D3 ஆகிய 4 பிட்கள் உள்ளன இதில் அவுட்புட்டாக அனலாக் வோல்டேஜ் கிடைக்கப்பெறுகிறது அனலாக் வோல்டேஜ் என்பது ஒரு கண்டினுயுவஸ் வோல்டேஜ் ஆகும் இது நாம் அவுட்புட்டாக அனுப்பும் டிஜிட்டல் மதிப்பிற்கு விகிதாச்சாரம் ஆக இருக்கும் எனவே இந்த VOUT D க்கு விகிதாச்சாரம் ஆக இருக்கும் மேலும் பெரும்பாலும் இந்த கன்வர்ட்டர் இல் நாம் ரெஃபரன்ஸ் வோல்டேஜை பயன்படுத்துகிறோம் இது VOUT இன் அதிகபட்ச மதிப்பு என்ன என்பதை தீர்மானிக்கும் இந்த அட்டவணையில் நான் ஒரு சிறிய உதாரணத்தைக் கொடுத்துள்ளேன் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 15 வோல்ட் என்று வைத்துக் கொள்வோம் இது ஒரு 4 பிட் DA கன்வர்ட்டர் உதாரணத்திற்கு 0000 என்றால் 0 வோல்ட் 0001 என்றால் 1 வோல்ட் இவ்வாறாக 1111 என்றால்15 வோல்ட் வரை இருக்கலாம் அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் ஆக வரும் டிஜிட்டல் வேர்டின் டெசிமல் ஈகுவலென்ட்க்கு ப்ரோபோர்சனல் ஆக இருக்கும் டி எனப்படும் டிஜிட்டல் வேர்டின் மதிப்பு ஒவ்வொன்றாக அதிகரிக்கும்போது அவுட்புட்டின் மதிப்பு 1 வோல்ட் அதிகரிக்கும் D இன் ஒவ்வொரு மதிப்பு அதிகரிப்புக்கும் அவுட்புட்டின் இந்த அதிகரிப்பு DA கன்வேர்டர் இன் ரெசல்யூசன் அல்லது ஸ்டெப் சைஸ் எனப்படும் ரெசல்யூசன் என்பதை எவ்வாறு வரையறுப்பது D இன் மாற்றத்தின் விளைவாக அவுட்புட் வோல்டேஜில் ஏற்படக்கூடிய மிகச்சிறிய மாற்றம் இதுவாகும் D என்பது ஒரு டிஜிட்டல் இன்புட் ஆகும் எனவே D இல் நாம் 0 1 2 3 4 ஐப் பயன்படுத்துகிறோம் D இன் மதிப்பில் ஒன்று அதிகரிக்கும் பொழுது அவுட்புட் அனலாக் வோல்டேஜ் VOUT இல் ஏற்படும் மாற்றம் ரெசல்யூசன் அல்லது ஸ்டெப் சைஸ் எனப்படும் சில நேரங்களில் நாம் இதை லீஸ்ட் சிக்னிபிகண்ட் பிட் வெயிட் என்று குறிப்பிடுகிறோம் ஏனென்றால் லீஸ்ட் சிக்னிபிகண்ட் பிட் மாறும்போது மதிப்பு ஒன்று அதிகரிக்கும் என்று பொருள் எனவே VOUT என்பது D க்கு ப்ரோபோர்சனல் ஆகும் இந்த ஸ்டெப் சைஸ் கான்ஸ்டன்ட் ஆப் ப்ரோபோர்சனாலிட்டி எனப்படும் எனவே நீங்கள் D க்கு எந்த மதிப்பைப் பயன்படுத்துகிறீர்களோ அதை ஸ்டெப் சைஸ் ஆல் பெருக்கினால் வரும் எண்ணே நமக்கு வெளியீடாக கிடைக்கும் வோல்டேஜ் இன் அளவாக இருக்கும் ரெசல்யூசன் என்பது பெர்செண்ட்டேஜ் ஆப் ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் ஆகும் ரெசல்யூசன் அல்லது ஸ்டெப் சைஸ் D என வைத்துக்கொண்டால் அதன் மதிப்பு ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் Vref ஐ DA கன்வர்ட்டரின் டோட்டல் நம்பர் ஆப் ஸ்டெப்சால் வகுத்தால் கிடைக்கும் 4 பிட் கன்வர்ட்டர் போலவே நாம் 0000 வில் தொடங்கி 1111 வரை கொடுக்கலாம் ஒரு N பிட் கன்வர்ட்டருக்கு 2N 1 பிட் வரை இன்புட் கொடுக்கலாம் எனவே மொத்த வோல்டேஜை டோட்டல் நம்பர் ஆப் ஸ்டெப்சால் வகுத்தால் நமக்கு ரெசல்யூசன் அல்லது ஸ்டெப் ஹைட் கிடைக்கும் ஒரு N பிட் DA கன்வர்ட்டரின் ரெசல்யூசன் அல்லது ஸ்டெப் சைஸ் ஆகியவற்றை இவ்வாறு கணக்கிடலாம் இதனை சதவிகிதமாக மாற்ற வேண்டுமென்றால் D ஐ ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் ஆல் வகுக்க வேண்டும் பிறகு 100 ஆல் பெருக்கினால் பர்சன்டேஜ் ரெசல்யூசன் கிடைக்கும் படத்தில் காட்டியுள்ளபடி நான் ஒரு DA கன்வெர்ட்டர் இன் உள்ளீடாக ஒரு பைனரி கவுண்டரை இணைத்து அதனுடன் ஒரு கிளாக் சிக்னலை இணைத்தால் அந்த கவுண்டர் 01234 என்று எண்ணத் தொடங்கும் இது ஒரு 4 பிட் கன்வெர்ட்டர் ஆக இருந்தால் நான்கு கோடுகளும் ஒரு 4 பிட் கவுண்டரும் இதில் அமைந்திருக்கும் கிளாக் எண்ணிக்கையை தொடங்கும்போது கவுண்டர் பூஜ்ஜியத்தில் இருந்து 15 வரை சென்று பிறகு மறுபடியும் பூஜ்ஜியத்தில் இருந்து தொடங்கும் DA கன்வர்ட்டரின் வேவ் பார்ம் பூஜ்ஜியத்தில் இருந்து தொடங்கி 15 வரை படிப்படியாக அதிகரித்து பின்னர் மீண்டும் பூஜ்ஜியத்தை அடைந்து பயணிக்கும் Vref இன் மதிப்பை பொருத்து ஸ்டெப் ஹைட் அமையும் Vref 15 ஓல்ட் ஆக இருந்து ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் 15 ஓல்ட் ஆக இருந்தால் ஸ்டெப் ஹைட் 1 ஓல்ட் ஆக இருக்கும் நான் முன்பே கூறியது போல DA கன்வெர்ட்டரை பொதுவாக இருவகையாக பிரிக்கலாம் முதல் வகை வெயிட்டட் ரெசிஸ்டார் என்றும் இரண்டாவது வகை ரெஸிஸ்ட்டிவ்வு லேடர் எனப்படும் முதல் வகை உருவாக்கவும் புரிந்து கொள்ளவும் எளிதானது ஆயினும் இதில் சில பிரச்சனைகள் உள்ளன இரண்டாவது வகை எளிதில் உருவாக்கக்கூடியது எனினும் இதன் சர்க்யூட் சற்றே சிக்கலானது முதலில் வெயிட்டட் ரெசிஸ்டார் வகையை பற்றி காண்போம் நாம் ஒரு n பிட் DA கன்வெர்ட்டரை வடிவமைக்க வேண்டுமானால் அதற்கு n பிட்களை இன்புட் ஆக செலுத்த வேண்டும் இதை வடிவமைக்க நமக்கு n விதமான ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகள் தேவைப்படும் இதுவே இந்த வகையான DA கன்வெர்ட்டர்கள்ளின் பிரதிகூலம் ஆகும் 1 2 அல்லது 3 ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகளை துல்லியமாக உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் 16 விதமான ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகளை துல்லியமாக உற்பத்தி செய்வது மிகவும் கடினம் இந்த முறைக்கு n வெவ்வேறு ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் இதன் அளவுகள் சில அடிப்படை மதிப்பு R 2R 4R ஆக இருக்கும் அதாவது 2 இன் பெருக்கங்கள் இது 2n 1 R வரை செல்லும் வெவ்வேறு ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகள் மூலமாகவே கரண்ட் உருவாகின்றது உங்களிடம் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருப்பதாக வைத்துக்கொண்டால் நாம் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் பயன்படுத்தும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் ஆனது V R எனப்படும் நாம் n வகையான ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகளை உபயோகித்தால் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பை வைத்தே எவ்வளவு கரண்ட் உருவாகிறது என்பதை கணிக்க முடியும் R க்கு இது ஒரு மதிப்பைக் கொண்டிருக்கும் 2R பாதி கரண்ட்டை கொண்டிருக்கும் 4R அதில் பாதியைக் கொண்டிருக்கும் மற்றும் பல கரண்ட்டின் மதிப்பு 2 இன் பெருக்கங்களில் மாறும் இறுதியாக வெளிவரும் மொத்த கரண்ட்டைக் கணக்கிட்டால் அதுதான் DAC கன்வர்ட்டரின் இறுதியான வெளியீடு ஆகும் இதனை நாம் வோல்டேஜ் ஆக மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நமக்கு பலவிதமான ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகள் தேவைப்படுகின்றன இதுவே இதிலுள்ள பிரச்சனையாகும் மேலே உள்ள படத்தில் இதன் சர்க்யூட் காண்பிக்கப்பட்டுள்ளது படத்தில் 4 பிட் வெயிட்டட் ரெசிஸ்டார் வகை கன்வேர்டர் இருக்கிறது இதன் மதிப்புகள் R 2R 4R மற்றும் 8R ஆகும் ஒரு உதாரணத்திற்கு நான் 1 kilo ohm 2 kilo ohm 4 kilo ohm மற்றும் 8 kilo ohm ஆகியவற்றை காண்பித்து உள்ளேன் இதற்கான டிஜிட்டல் இன்புட் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது D0 D1 D2 D3 இவற்றில் லீஸ்ட் சிக்னிபிகண்ட் பிட் ஆனது அதிகப்படியான ரெசிஸ்டன்ஸ் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் மோஸ்ட் சிக்னிபிகண்ட் பிட் ஆனது குறைவான ரெசிஸ்டன்ஸ் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் அவுட்புட் பக்கத்தில் நாம் ஒரு ஆப்பரேஷனல் ஆம்பிலிபையர் பயன்படுத்துகிறோம் இதன் செயல்பாட்டைப் பற்றி நாம் பார்க்கப் போவதில்லை ஆனால் இந்த ஆம்பிலிபையர் மின்சாரத்தை அதன் ப்ரோபோர்சனல் ஆன வோல்டேஜ் மதிப்பிற்கு மாற்றிக் கொடுக்கிறது இதில் வெளியாகக் கூடிய கரண்ட் என்பது V R V 2R V 4R மற்றும் V 8 R ஆகிய அளவுகளில் இருக்கும் VOUTஇன் சமன்பாடு இங்கே காட்டப்பட்டுள்ளது இதிலிருந்து VOUT D இன் ப்ரோபோர்சனல் ஆக இருப்பது தெரிகிறது வெயிட்டட் ரெசிஸ்டார் DA கன்வேர்டர் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நாம் மிக எளிதாக புரிந்து கொண்டோம் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்சும் அதனுடைய பிட்டின் ப்ரோபோர்சன்ப்படி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது மொத்த கரண்டும் ஆம்ப்ளிபையர் ஆல் கூட்டப்பட்டு VOUT என்னும் வோல்டேஜ் ஆக மாற்றப்படுகிறது இப்பொழுது நாம் இரண்டாவது வகையான ரெஸிஸ்ட்டிவ் லேடர் என்பதைப் பற்றி பார்ப்போம் இங்கேயும் ஒரு 4 பிட் DA கன்வேர்டரின் திட்ட வரைபடம் காண்பிக்கப்பட்டுள்ளது இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது யாதெனில் இங்கே மிக அதிகமான எண்ணிக்கையில் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுகிறது மேற்கூறிய முதல் வகையில் நான்கு ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படும் எனில் இந்த இரண்டாம் வகையில் எட்டு ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படும் ஆனால் இதில் நாம் உபயோகப்படுத்தும் ரெசிஸ்டன்ஸ் இரண்டு வகையாக மட்டுமே பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது R மற்றும் 2 R எனப்படும் எனவே நமக்கு பல்வேறுவிதமான ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகள் தேவைப்படாது இந்த சர்க்யூட்டில் நமக்கு கிடைக்கும் அவுட்புட் மின்சாரமாக இருக்காது மாறாக அது கொடுக்கும் அவுட்புட் இன்புட்டிற்கு சமமான வோல்டேஜ் ஆக இருக்கும் இங்கேயும் அவுட்புட் பக்கத்தில் நாம் ஒரு ஆப்பரேஷனல் ஆம்பிலிபையர் பயன்படுத்துகிறோம் ஆனால் இதன் பயன் இங்கு சற்றே வேறுபடுகிறது இதை நாம் வோல்டேஜ் பாலோயர் சர்க்யூட் எனக் கூறுகிறோம் இது வோல்டேஜ் மாற்றி தரப்போவதில்லை மாறாக இது ஒரு பப்பராக செயல்படுகிறது ஏனெனில் அவுட்புட் வேறு ஒரு சர்க்யூட் உடன் தொடர்பில் இருந்தாலும் அந்த சர்க்யூட் இந்த DA கன்வேர்டரை சிறிதும் பாதிக்காது இங்கு உற்பத்தியாகும் வோல்டேஜ் எவ்வாறு இன்புட்டான டிஜிட்டல் வேர்டுக்கு ப்ரோபோர்சனல் ஆக உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை காண்போம் நாம் ஒரு ஆப்பரேஷனல் ஆம்பிலிபையர் மூலம் வோல்டேஜை கணக்கிடுவோம் ஒரு நேரத்தில் நான்கில் ஒரு இன்புட் மட்டும் ஒன்று என்றும் மீதி மூன்று இன்புட்களை பூஜியம் என்றும் வைத்துக்கொள்வோம் உதாரணத்திற்கு முதலில் நமது இன்புட் 1 0 0 0 என வைத்துக்கொள்வோம் அப்படி என்றால் முதல் ஒரு பிட் மட்டும் ஒன்று எனவும் மீதி மூன்றும் பூஜ்ஜியம் எனவும் ஆகிறது இதற்கான சர்க்யூட் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது இதில் வலது ஓரம் இன்புட் மோஸ்ட் சிக்னிபிகண்ட் பிட் ஆனது ஒன்று எனவும் மீதி மூன்றும் 0 எனவும் காண்பிக்கப்பட்டு உள்ளது நாம் இந்த சர்க்யூட்டை சிறிது ஆராய்ந்து பார்க்கலாம் இதில் 2 ரெசிஸ்டன்ஸ் 2R மற்றும் 2R இணையாக கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இவை கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் R க்கு சமானமாகும் இவ்வாறு நாம் சில எளிமைப்படுத்தல்களை செய்வோம் இது R ஆகிறது பின்னர் அந்த R மற்றும் இந்த R இரண்டும் தொடர்ந்து வரும் ஆக நெட் ரெசிஸ்டன்ஸ் மீண்டும் 2 R ஆக மாறும் எனவே மீண்டும் இந்த 2 Rமற்றும் 2 R சீரிஸ் ஆக வருவதால் அது R என மாறும் பின்னர் அந்த R மற்றும் இந்த R இரண்டும் தொடர்ந்து வரும் ஆக நெட் ரெசிஸ்டன்ஸ் மீண்டும் 2 R ஆக மாறும் இவ்வாறாக நமது சர்க்யூட் செயல்படும் இதில் 2R V யுடன் இணைக்கப்பட்டிருக்கும் மற்றொரு 2R கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் இது ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் எனப்படும் வெளியீட்டு வோல்டேஜ் V 2R 2R 2R V 2 அடுத்ததாக இரண்டாவது பிட்டை 1 என வைத்துக்கொள்வோம் அப்படி என்றால் இரண்டாவது பிட்டில் மட்டும் பாசிட்டிவ் வோல்டேஜ் அனுப்புகிறோம் மற்ற மூன்றும் கிரவுண்ட் உடன் இணைக்கப்படுகிறது முன்பு பார்த்தது போலவே இவை இரண்டும் சீரிஸ் ஆக வருகின்றன இது R ஆகிறது பின்னர் அந்த R மற்றும் இந்த R இரண்டும் தொடர்ந்து வரும் ஆக நெட் ரெசிஸ்டன்ஸ் மீண்டும் 2 R ஆக மாறும் எனவே மீண்டும் இந்த 2 R மற்றும் 2 R சீரிஸ் ஆக வருவதால் அது R என மாறும் இங்கு ஒருபுறம் V மறுபுறம் 2R மற்றும் 2R உள்ளன ஆனால் இவை இரண்டையும் நேரடியாக இணைக்க முடியாது ஏனெனில் ஒன்று கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றொன்று V உடன் இணைக்கப்பட்டுள்ளது முந்தைய நிகழ்வுகளில் இரண்டுமே கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டு இருந்ததால் நாம் பாரலல் காம்பினேஷன் பார்முலாவை பயன்படுத்த முடிந்தது இங்கே நாம் தேவனின்ஸ் தேற்றத்தை பயன்படுத்துவோம் தேவனின்ஸ் தேற்றம் கூறுவது யாதெனில் இந்த முழு சர்க்யூட்டும் இதற்கு வரக்கூடிய வோல்டேஜ்க்கு சமமான வேறொரு வோல்டேஜ் சோர்ஸ்சால் மாற்றப்படலாம் சர்க்யூட்டின் பிற பாகங்களை விட்டு இந்த பாகத்தை மட்டும் ஊன்றி கவனியுங்கள் இதில் வோல்டேஜ் ஆனது V 2 வோல்டேஜ் பூஜ்யமாக இருக்கும் பொழுது அதை நாம் கிரவுண்ட் உடன் இணைக்கும் போது 2 R என கிடைக்கும் எனவே ஒரு சீரிஸில் V 2 வோல்டேஜ் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் 2R இரண்டும் இருக்கும் எனவே மீண்டும் R மற்றும் R சீரிஸில் 2 R ஆகவும் 2 R மற்றும் 2 R சீரிஸ் ஆக மாறும் இங்கே V2 கிடைக்கும் இங்கு V2 அங்கே 2R மற்றும் கிரவுண்டில் ஒரு 2R ஆகியவை கிடைக்கும் மறுபடியும் இது ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் ஆகும் ஒருபுறம் V 2 மறுபுறம் கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் எனவே இதன் அவுட்புட் V 4 ஆகும் முன் கூறியது போல மோஸ்ட் சிக்னிபிகண்ட் பிட் 1 ஆக இருந்தால் அவுட்புட் V 2 ஆகும் தற்போது இரண்டாவது பிட் 1 ஆக இருப்பதால் அவுட்புட் பாதியாக குறைந்து V 4 என்றாகிறது தற்போது மூன்றாவது பிட்டை 1 என மாற்றி முதல் இரண்டு ரெசிஸ்டன்ஸ்களையும் இணையாக சேர்த்தால் முன்போலவே V 2 கிடைக்கும் மீண்டும் தேவனின்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தினால் V 2 வோல்டேஜ் உம் 2R ரெசிஸ்டன்சும் கிடைக்கும் மீண்டும் தேவனின்ஸ் தேற்றத்தை பயன்படுத்துவோம் இப்பொழுது நமக்கு வோல்டேஜ் V 4 மற்றும் ரெசிஸ்டன்ஸ் 2R கிடைக்கும் மீண்டும் இது ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் ஆகும் எனவே வோல்டேஜ் இப்பொழுது V 8 என்று ஆகும் ஒவ்வொரு முறையும் வோல்டேஜ் பாதியாக குறைகிறது இப்பொழுது கடைசி பிட் 1 என வைத்துக்கொண்டால் இதேபோல் வோல்டேஜ் பாதியாக குறைகிறதா என பார்ப்போம் இப்பொழுது கிரவுண்ட் ஒரு பக்கமும் V மறுபக்கமும் உள்ளதால் முதலிலேயே தேவனின்ஸ் தேற்றத்தை Thevenin's theorem பயன்படுத்துவோம் எனவே V 2 மற்றும் 2R நமக்கு கிடைக்கும் மீண்டும் தேவனின்ஸ் தேற்றத்தை உபயோகித்தால் V 4 மற்றும் 2R கிடைக்கும் மற்றும் இருமுறை தேவனின்ஸ் தேற்றத்தை உபயோகித்தால் வோல்டேஜ் V 16 மற்றும் ரெசிஸ்டன்ஸ் 2R கிடைக்கும் எனவே முதல் பிட்டில் இருந்து ஒன்று என்னும் எண் கடைசி பிட் நோக்கி செல்லும்போது வோல்டேஜ் V 2 V 4 V 8 மற்றும் V 16 என குறைகிறது தற்போது 4 பிட்களையும் 1 என மாற்றினால் என்ன ஆகும் என்ற நிலையை காண்போம் சர்க்யூட் தியரியில் பிரின்சிபல் ஆப் சூப்பர்போசிஷன் என்னும் தேற்றம் உள்ளது இது கூறுவது என்னவென்றால் ஒரு லீனியர் சர்க்யூட்டின் இன்புட்கள் அனைத்தும் 1 என இருந்து ரெசிஸ்டன்ஸ் லீனியர் ஆக இருந்தால் அதன் அவுட்புட் எப்படி இருக்கும் எனில் இன்புட்களை நீங்கள் ஒவ்வொன்றாக பயன்படுத்தினால் கிடைக்கும் வெளியீடுகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் எனவே நீங்கள் எதைப் பயன்படுத்துகிறீர்களோ ஒரு நேரத்தில் ஒரு இன்புட் பயன்படுத்தப்படுவதாக நீங்கள் கற்பனை செய்யலாம் நீங்கள் கணக்கிட்டு அனைத்து வோல்டேஜ்களையும் கூட்டினால் இறுதி வோல்டேஜ் கிடைக்கும் சூப்பர்போசிஷன் கொள்கையைப் பயன்படுத்தி இறுதி அவுட்புட்டைக் கொடுக்கும் இறுதி கணக்கீட்டை மேற்கொள்ள இந்த சர்க்யூட்டை பயன்படுத்தலாம் உங்களுக்கு இதுபோன்ற ஒரு சமன்பாடு கிடைக்கும் எனவே VA என்பது D இன் ப்ரோபோர்சனல் ஆக இருக்கும் எனவே ஒரு N பிட் DA கன்வெர்ட்டரில் K th பிட்டை பார்த்தோமானால் அதன் பங்களிப்பு பொதுவாக V 2N k என இருக்கும் நாம் உபயோகிக்கக் கூடிய STM32F01 போர்டில் DA கன்வெர்ட்டர் உபயோகிக்க இயலாது ஆயினும் நான் ஏற்கனவே கூறியது போல PWM திறன் இதில் உள்ளதால் DA கன்வர்ட்டர் குணநலன்களுடன் மிகவும் ஒத்திருக்கிறது நாம் டியூட்டி சைக்கிளை ஒரு சமமான சராசரி வோல்டேஜ் ஆக மாற்றலாம் DA கன்வெர்ட்டரின் அவுட்புட்டை போன்றே இருக்கும் இத்துடன் இந்த பாடத்தின் இறுதியை அடைந்துவிட்டோம் இதில் நாம் டிஜிட்டலில் இருந்து அனலாக் ஆக மாற்றுவதை பற்றி அறிந்தோம் அடுத்த பாடத்தில் அனலாக்கில் இருந்து டிஜிட்டல் ஆக மாற்றுவதை பற்றி படிப்போம்